காந்த பொருட்கள் 1 ஃப்ரீஸ்பேஸ் இல் திசையன் ஆற்றல் மற்றும் காந்தப்புலத்தை கணக்கிடப்பட்டுள்ளது இப்போது காந்தப் பொருட்களுக்கு செல்ல விரும்புகிறோம் மேலும் அங்குள்ள புலங்களை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்க்கிறோம் எலக்ட்ரோஸ்டேடிக் நிகழ்வுக்கு இதுபோன்ற ஒரு விவாதத்தை நாங்கள் கொண்டிருந்தோம் என்பதை நினைவில் கொள்க அங்கு துருவமுனைக்கும் பொருட்கள் மற்றும் மின்கடத்தா பற்றி நாங்கள் பேசினோம் இதேபோல் எங்களிடம் காந்த பொருட்கள் உள்ளன அவை அவற்றை காந்தப்புலத்தில் வைத்தால் அவை காந்தமாக்கப்படுகின்றன அவை இருமுனை திருப்புத்திறன் உருவாக்குகின்றன இப்போது எளிமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால் நான் ஒரு காந்தத்தை எடுத்து ஒரு ஊசி கொண்டு வந்தால் அது ஈர்க்கப்படுகிறது இது ஏன் ஈர்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த காந்தப்புலம் இந்த ஊசி ஒரு காந்த தருணத்தை அல்லது ஒரு காந்தத்தை உருவாக்கி ஊசி அசல் காந்தத்தை நோக்கி ஈர்க்கிறது இது வெளிப்படையாக S மற்றும் N முனைகள் போன்ற ஒரு காந்தத்தால் உருவாகிறது எனவே இதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் அல்லது இந்த ஊடகங்களின் காந்த தருணத்தை அல்லது காந்தப் பொருளை பயன்பாட்டு புலங்களுடன் கணக்கிடவோ அல்லது தொடர்புபடுத்தவோ முடியும் எனவே தொடங்குவதற்கு நான் என்ன செய்வேன் என்பதை முதலில் உருவாக்க வேண்டும் முதலில் ஒரு புள்ளி காந்த இருமுனைக்கான திசையன் திறனைக் கணக்கிடுவேன் ஏனெனில் இறுதியாக நாம் காந்த தருணத்தை விளக்குவதற்கு விரும்பும்போது அதை நாம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்சாரம் மூலம் செய்வோம் அதற்காக ஒரு சிறிய காந்த இருமுனைக்கு திசையன் ஆற்றல் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிவது முக்கியம் இங்கே எனது கூற்று என்னவென்றால் ஒரு r புள்ளியில் A ஆனது ஒரு காந்த இருமுனை அல்லது தொடக்கப் புள்ளியில் இருக்கும் புள்ளி இருமுனை மு ஜீரோ பை 4 பை m கிராஸ் r ஓவர் r கியூப் க்கு சமம் Ar04πmrr3 இது எலக்ட்ரோஸ்டேடிக்ஸைப் போன்ற ஒன்று என்பதை நினைவுகூருவதற்கு ஒத்ததாகும் தொடக்கப் புள்ளியில் இருக்கும் புள்ளி இருமுனை r இல் உள்ள மின்னியல் ஆற்றல் 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 P டாட் r ஓவர் r கியூப் ஆகும் எனவே நீங்கள் காந்தப்புலத்திற்குச் செல்லும்போது என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த புள்ளி பெருக்கல் ஒரு குறுக்கு பெருக்கல் மூலம் மாற்றப்பட்டு காந்த இருமுனைக்கு பதிலாக மின்சார இருமுனை இப்போது எனக்கு ஒரு காந்த இருமுனை m உள்ளது எனவே இதை சரிபார்க்கலாம் rr3 எனவே நான் சொல்கிறேன் நான் ஒரு காந்த இருமுனை m தொடக்க புள்ளியில் இருந்தால் இதன் காரணமாக திசையன் திறன் மு ஜீரோ பை 4 பை m கிராஸ் r ஓவர் r கியூப் ஆகும் இதை நான் எவ்வாறு சரிபார்க்கிறேன் இந்த திசையன் ஆற்றல் ஒரு புள்ளி இருமுனை காரணமாக புலத்தை சுருட்டுவதன் மூலம் எனக்கு வழங்க முடியும் இது மு 0 ஓவர் 4 பை 3 m டாட் r யூனிட் திசையன் r யூனிட் திசையன் கழித்தல் m பை R கியூப் A இன் சுருட்டை இதை நான் முடித்துவிட்டேன் rr mr3 எனவே அதைச் செய்வோம் நான் A இன் சுருட்டை எடுக்கும்போது அது எனக்கு மு 0 ஓவர் 4 பை ஐ தருகிறது m குறுக்கு பெருக்கல் r ஓவர் r கியூப் இன் சுருட்டை இப்போது நான் ஒரு A குறுக்கு B இன் சுருட்டை போன்ற தனித்துவமானவை பயன்படுத்தப் போகிறேன் A இல் இயங்கும் B டாட் டெல் ஆபரேட்டர் கழித்தல் B இல் இயங்கும் A டாட் டெல் ஆபரேட்டர் கூட்டல் A டிவர்ஜென்ஸ் ஆப் B கழித்தல் B டிவர்ஜென்ஸ் ஆப் A மற்றும் எனது A திசையனை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில் m ஆக இருக்க வேண்டும் இது ஒரு நிலையான திசையன் மற்றும் B திசையன் r ஓவர் r கியூப் ஆக இருக்க வேண்டும் இது 1 ஓவர் r சாய்வுக்கு சமம் A AmBrr3 1r இப்போது A ஒரு நிலையான திசையன் என்பதால் இந்த பகுதி விடப்படுகிறது எனவே எங்கள் விஷயத்தில் A இன் சுருட்டை மு 0 ஓவர் 4 பை க்கு சமமாக இருக்க வேண்டும் நேரம் பார்க்கவும் 0556 நான் திரும்பிச் சென்று சரி பார்க்கிறேன் B இல் இயங்கும் மைனஸ் m டாட் டெல் இது r ஓவர் r கியூப் கூட்டல் மு 0 ஓவர் 4 பை m டிவர்ஜென்ஸ் ஆப் r ஓவர் r கியூப் இப்போது r 0 க்கு சமமாக இல்லை அதாவது தொடக்கப் பள்ளியிலிருந்து விலகி அல்லது r ஓவர் r கியூப் இன் காந்த டிவர்ஜென்ஸ் 0 ஆகும் எனவே இந்த நபர் வெளியே செல்கிறது ஆகவே நான் Br உடன் மீதமுள்ளேன் அதன் மதிப்பு 4 பை மைனஸ் m டாட் டெல் r ஓவர் r கியூப் மீது இயங்குகிறது அங்கு m டாட் டெல் ஆபரேட்டர் mx பகுதி x கூட்டல் my பகுதி y கூட்டல் mz பகுதி z தவிர வேறில்லை இதைக் கணக்கிடுவோம் நியதிகளில் ஒன்றைக் கணக்கிடுவோம் மற்ற நியதிகள் எப்படியிருக்கும் என்பது நமக்கு ஒரு யோசனையைத் தரும் mx∂xmy∂ymz∂z எனவே r ஓவர் r கியூப் மீது mx பகுதி x செயல்படுவதைக் கணக்கிடுவோம் இது x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் 3 பை 2 ஆல் உயர்த்தப்படுகிறது அதன் மீது mx பகுதி x இன் செயல்பாட்டுக்கு சமம் யூனிட் x திசையில் x மற்றும் y திசையில் y மற்றும் z திசையில் z ஆகும் இது எனக்கு mx ஐக் கொடுக்கும் முதல் நியதி எனக்கு x யூனிட் திசையன் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் 3 பை 2 ஆல் உயர்த்தப்பட்டு அதை கொண்டு வகுக்கப்படுகிறது கழித்தல் 3 பை 2 பெருக்கல் x திசையில் 2x மடங்கு x வகுத்தல் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் 5 பை 2 ஆல் உயர்த்தப்படுகிறது கழித்தல் 3 பை 2 பெருக்கல் y திசையில் 2xy வகுத்தல் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் 3 பை 2 ஆல் உயர்த்தப்படுகிறது கழித்தல் 3 பை 2 பெருக்கல் y திசையில் 2xy வகுத்தல் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் 5 பை 2 ஆல் உயர்த்தப்படுகிறது இது 5 பை 2 z திசையில் 2x மடங்கு z ஆகும் xxx2y2z252 322xyyx2y2z252 322xzzx2y2z252 இந்த நியதி z வகையீடு ஓவர் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் என்ற நியதியில் இருந்து வருகிறது இரண்டாவது நியதி இங்கே இந்த நியதி y வகையீடு இல் இருந்து வருகிறது முதல் இரண்டு நியதிகள் முதல் வகையீடு இல் இருந்து வருகின்றன எனவே நான் x வகையீடு ஐ எடுத்தால் என்ன மிச்சம் இருக்கும் இதை நான் mx க்கு சமமாகப் பெறுகிறேன் x யூனிட் திசையன் ஓவர் r கியூப் மைனஸ் நான் திரும்பிச் சென்று சில நியதிகளை ரத்துசெய்கிறேன் இந்த 2 எல்லா இடங்களிலும் ரத்துசெய்கிறது இது 2 எல்லா இடங்களிலும் ரத்துசெய்கிறது இந்த 2 எல்லா இடங்களிலும் ரத்து செய்யப்படுகிறது நான் 3 x வர்க்கம் x யூனிட் திசையன் கூட்டல் 3 xy பெற்றேன் y யூனிட் திசையன் கூட்டல் 3 xz z யூனிட் திசையன் r ஐ விட 5 மடங்கு உயர்த்துகிறேன் இங்கு முழுவதும் mx ஆகும் எனவே இதை நான் mx என எழுதலாம் x யூனிட் திசையன் r க்யூப் மைனஸ் 3 m டாட் x யூனிட் திசையன் ஆல் வகுக்கப்படுகிறது அது எனக்கு mx தருகிறது நான் x வெளியே எடுக்க முடியும் பின்னர் நான் xx கூட்டல் yy கூட்டல் zz திசையன் r ஐ விட 5 உயர்த்துகிறேன் இதேபோல் நான் m y ஓரளவு y ஆப் r ஓவர் r க்யூப் எடுத்துக் கொண்டால் நான் m y y ஓவர் r க்யூப் மைனஸ் 3 m டாட் y y பெறப்போகிறேன் இந்த xx கூட்டல் yy கூட்டல் zz நான் r திசையன் வகுத்தல் r ஐ 5 ஆல் உயர்த்துவதன் மூலம் எழுதப் போகிறேன் முடிவில் நான் mzd பை d z ஆப் r யூனிட் திசையன் ஓவர் r க்யூப் எடுக்கும்போது m z z ஓவர் r க்யூப் மைனஸ் 3 m டாட் zz r ஓவர் r ஐ 5 ஆக உயர்த்தவும் பெறுவேன் zzrr5 முதல் நியதியை எழுதுகிறேன் அது என்ன முதல் நியதி ஒன்றும் இல்லை ஆனால் m x d பை d x ஆல் r ஓவர் r க்யூப் இதற்கு சமம் இதையெல்லாம் சேர்த்தால் எனக்கு என்ன கிடைக்கும் r ஓவர் r க்யூப் மீது m டாட் டெல் செயல்பாட்டை பெறுகிறேன் துல்லியமாக இடது புறம் என்னவென்றால் mxx கூட்டல் myy கூட்டல் mzz க்கு சமமாக m திசையன் மீண்டும் r க்யூப் மைனஸ் m டாட் தருகிறது x யூனிட் திசையன் x y யூனிட் திசையன் y z யூனிட் திசையன் z கொடுக்கும் மதிப்பு 3 m டாட் r திசையன் 5 மடங்கு ஆக உயர்த்துவதன் மூலம் m rr3mr3 3m rrr5 எனவே நான் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் நாங்கள் டெல் கிராஸ் A உடன் தொடங்கினோம் இது டெல் கிராஸ் m கிராஸ் r ஓவர் r க்யூப் மற்றும் நாங்கள் அதை மைனஸ் என்று பெற்றுள்ளோம் இங்கு ஒரு மு ஜீரோ பை 4 பை இருக்கிறது r ஓவர் r க்யூப் மீது செயல்படும் மு ஜீரோ பை 4 பை m டாட் டெல் 0 சமமாக இருக்காது மற்றும் இது மைனஸ் மு ஜீரோ பை 4 பை உள்ளாக எனக்கு m ஓவர் r க்யூப் மைனஸ் 3 m டாட் r திசையன் r திசையன் வகுத்தல் பை r 5 ஐ உயர்த்துவேன் அதை பின்னர் 4 பை 3m டாட் யூனிட் திசையன் மீண்டும் யூனிட் திசையன் இவ்வாறாக எழுதுவேன் எனவே r வர்க்கம் வெளியே எடுக்கப்படுகிறது எனவே நான் பின்னக்கீழ் எண்ணில் r க்யூப் மைனஸ் m ஓவர் r க்யூப் உடன் இருக்கிறேன் இது மையத்தில் இருக்கும் ஒரு புள்ளி இருமுனையின் B ஒத்த வெளிப்பாடு ஆகும் எனவே நாம் காட்டியிருப்பது என்னவென்றால் ஒரு புள்ளி இருமுனை m தொடக்கப் புள்ளியில் இருந்தால் இது எனக்கு ஒரு திசையன் புலம் r A r ஐ தருகிறது இது மு ஜீரோ பை 4 பை m கிராஸ் r ஓவர் r க்யூப் ஆகும் எலக்ட்ரோஸ்டேடிக் வழக்கைப் போலவே இதுவும் முக்கியமான உறவாகும் இந்த தொடக்கப் புள்ளியில் இருக்கும் மின்சார இருமுனையின் மின்காந்த ஆற்றல் எங்களிடம் இருந்தது இது P டாட் r ஓவர் r க்யூப் க்கு சமமாக இருந்தது rr mr3 ∴Ar04πmrr3 இப்போது இதைப் பயன்படுத்தி நாம் முதலில் அந்த எண் 1 ஐக் காட்டப் போகிறோம் ஒரு சிறிய மின்னோட்டத்தைச் சுமக்கும் வளையம் சிறியது எது என்பதைக் குறிப்பிடுவேன் இது ஒரு காந்த இருமுனை m க்கு சமமானது மின்னோட்டம் மதிப்பிற்கும் சமம் சுழற்சியின் திசையன் A உடன் உள்ள பகுதி மின்னோட்டம் திசையால் A மீண்டும் வழங்கப்படுகிறது மின்னோட்டம் திசை எதிர் வலஞ்சுழி திசையில் இருந்தால் A வெளியே வரும் மின்னோட்டம் பாதை வலஞ்சுழி திசையில் இருந்தால் அந்த பகுதி உள்ளே செல்லும் மீண்டும் இதன் காரணமாக திசையன் திறனைக் கணக்கிடுவோம் இது போன்ற ஒரு காந்த இருமுனையிலிருந்து வெளியேறுவது போல் திசையன் ஆற்றல் செல்கிறது என்பதைக் காண்பிப்போம் எனவே தற்போதைய விநியோகத்திற்கு ஒரு r ஐ m நாட் ஓவர் 4 பை j r பிரைம் ஓவர் r minus மைனஸ் r பிரைம் d v பிரைம் இன் தொகையீடு ஆகும் மின்னோட்டம் சுமந்து செல்லும் கம்பியை எடுத்துக்கொள்வோம் இதை கொஞ்சம் தடிமனாக்கி இந்த குறுக்குவெட்டை இறுதி புள்ளியில் A இல் அனுமதிக்கிறேன் இது மின்னோட்ட திசை d l ஆகும் எனவே இப்போது முன்னதாக நாங்கள் i இல் இருந்து j க்கு வந்தோம் என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் இப்போது நான் இதிலிருந்து i இடம் திரும்பிச் செல்லப் போகிறேன் எனவே இதை நான் 4 பை j திசையன் r பிரைம் d v பிரைம் மேல் எழுதுவேன் நான் அந்த பகுதி A என எழுதப் போகிறேன் இது கம்பி இன் குறுக்கு வெட்டு பகுதி மடங்கு d l r minus மைனஸ் r பிரைம் ஆல் வகுக்கப்படுகிறது என்று இங்கே காட்டியுள்ளேன் இப்போது நான் இந்த திசையன் அடையாளத்தை இங்கிருந்து எடுக்கப் போகிறேன் நான் அதை dl மற்றும் ja க்கு மேல் வைப்பேன் ஏனென்றால் A என்பது மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் திசைக்கு செங்குத்தாக குறுக்கு வெட்டு பகுதி I என்பதால் எனக்குத் தெரியும் எனவே நான் இதை மு நாட் I ஓவர் 4 பை தொகையீடு d 1 இங்கு ஒரு பிரைம் போட வேண்டும் d l பிரைம் திசையன் ஓவர் r minus மைனஸ் r பிரைம் மின்சாரம் I சுமந்து செல்லும் ஒரு கம்பியின் Ar ஆகும் adl|r r|0I4πdl|r r| எனவே மின்சாரம் சுமந்து செல்லும் கம்பி A r இல் மு 0 ஓவர் 4 பை தொகையீடு d l பிரைம் ஓவர் r minus மைனஸ் r பிரைம் இப்போது ஸ்டோக்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தி ஒரு மூடிய சுற்றுக்கு மேல் ஒரு செயல்பாடு f d 1 மடங்கு என்பது அந்த புலத்தின் f இன் ds கிராஸ் சாய்வுக்கு சமம் மேற்பரப்பின் தொகையீடு காட்ட முடியும் எனவே ஒரு மூடிய வளைவின் மேல் நான் d l f ஐ எடுத்துக் கொண்டால் அது f இன் ds கிராஸ் சாய்வுக்கு சமம் எனவே இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது இதை நான் பயன்படுத்துகிறேன் இதை நீங்கள் தீர்க்க ஒரு வேலையாக வழங்குவேன் ஆனால் சமர்ப்பிக்க தேவையில்லை என்னிடம் A r என்பது மு 0 ஓவர் 4 பை d 1 பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்கு சமம் நான் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் ஐ என் f of r பிரைம் ஆக எடுத்துக்கொள்வேன் அங்கு f இங்கே ஒரு செயல்பாடு இது ஒரு திசையன் எனவே இது மு 0 க்கு சமமாக இருக்கப் போகிறது அங்கே வெளியே ஒரு I இருக்கிறது நான் அதை தவறவிட்டேன் I ஓவர் 4 பை ds பிரைம் திசையன் தொகையீடு கிராஸ் பிரைம் மாறி 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் இன் சாய்வு இது எதுவும் இல்லை மீண்டும் இதை எழுதுகிறேன் ஒரு r என்பது மு 0 I 4 பை ds பிரைம் தொகையீடு கிராஸ் சாய்வு r மைனஸ் r பிரைம் மேல் பொறுத்தவரை க்கு சமம் இது மு 0 4 pi ds பிரைம் தொகையீடு திசையன் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் ஐத் தவிர வேறொன்றுமில்லை இதுதான் பிரைம் பொறுத்தவரை சாய்வு நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நான் இந்த மின்சார சுழற்சியை எடுத்துக்கொள்கிறேன் மின்சாரம் வலஞ்சுழி திசையில் செல்கிறது என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நான் உள்ளே செல்வதை எடுத்துக்கொள்கிறேன் எனவே இது எனது வலது கை மரபால் வழங்கப்படுகிறது Ar04πIds×r rr r304πIds×r rr r3 இப்போது இந்த வளையத்தை மிகச் சிறியதாக எடுத்துக்கொள்வோம் மேலும் சிறியதாக என்றால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அதாவது r பிரைம் அளவு எப்போதுமே r ஐ விட மிகக் குறைவு பின்னர் முதல் தோராயமாக r பிரைமை புறக்கணிப்பதன் மூலம் இந்த முழு விஷயத்தையும் எழுத முடியும் ஏனெனில் A r மு 0 I ஓவர் 4 பை ds திசையன் பிரைம் கிராஸ் r ஓவர் r க்யூப் தொகையீடு க்கு சமம் அங்கு ds பிரைம் இப்போது எங்கள் முதன்மை மாறி ஆகும் எனவே r ஐ சார்ந்து இல்லாமல் எனக்கு வளையத்தின் மொத்த பரப்பளவை அளிக்கிறது இது மு 0 I 4 pi க்கு மேல் வளையத்தின் பகுதி இங்கே கிராஸ் r ஓவர் r க்யூப் எனவே நான் காட்டியிருப்பது என்னவென்றால் இந்த திசையன் அடையாளங்கள் அனைத்தையும் நான் பயன்படுத்தியிருந்தால் மின்சாரம் சுமந்து செல்லும் வளையம் என்னிடம் இருந்தால் அது சிறியது பின்னர் A r மு 0 ஓவர் 4 பை ஆக வழங்கப்படுகிறது I a கிராஸ் r ஓவர் r க்யூப் r என்பது வளையிலிருந்து தூரமாகும்